ஒரு லேசரின் சுருக்கமான விளக்கம் முந்தைய விரிவுரையில் நாம் இரண்டு பக்கங்களிலும் பிரதிபலிப்பு R1 மற்றும் R2 உடைய கண்ணாடிகள் மற்றும் ஒளி முன்னும் பின்னுமாக செல்லும் ஒரு குழி இருக்கும் வழக்கை கருத்தில் கொண்டோம் நாம் காட்டியது என்னவென்றால் n2 n1 என்பது மேல் மட்டத்திலும் கீழ் மட்டத்திலும் உள்ள அணுக்களின் அடர்த்தி வேறுபாடு ln√σL அங்கு L என்பது இந்த குழியின் நீளம் பின்னர் ஒளி பெருக்கப் படுகிறது இங்கிருந்து வெளியே வரும் ஒளி பெருக்கப்படும் இதை நாம் எவ்வாறு அடைவது ஏனென்றால் மேல் மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை மற்றும் கீழ் மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அவற்றின் அடர்த்தியைப் போலவே e EkTக்கு சமமாக இருக்கும் இது 1 க்கும் குறைவாக உள்ளது என்பதை போல்ட்ஸ்மேனின் சூத்திரத்திலிருந்து Boltzmann's formula நாம் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டும் எனவே வெப்பரீதியாக n1 ஐ விட அதிகமாக n2 இருக்க முடியாது எனவே நாம் வெப்பரீதியாக முடிவுக்கு வருவோம் அதாவது அதன் அர்த்தம் நீங்கள் வெப்பநிலையை உயர்த்திநீர்கள் என்றால் அது n1 ஐ விட n2 அதிகமாக இருக்க முடியாது வேறு ஏதாவது செய்ய வேண்டும் மற்றும் அதுதான் ஒரு லேசரில் செய்யப்பட்டது பின்னர் என்ன நடக்கிறது என்றால் தூண்டப்பட்ட உமிழ்வு மூலம் வெளிவரும் ஒளி அது வெளியே வரும் அதே பண்புகளைக் கொண்டுள்ளது எனவே உள்ளே வரும் ஃபோட்டானும் அது வெளியே வரும் ஃபோட்டானும் சரியாக அதே பண்புகளைக் கொண்டுள்ளது எனவே இந்த ஒளிக்கு ஒரு சிறப்பான பண்பு உள்ளது இதை நான் இந்த விரிவுரை முடிவில் விவாதிக்க போகிறேன் இப்போது நாம் எப்படி n2 n1 ஐ அடைவது என்று பரிசீலிப்போம் எனவே லேசர் நடவடிக்கை மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பம் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் இது மற்றும் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் மேம்பட்ட புத்தகங்களைப் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் எனவே இப்போது இரண்டு நிலை அமைப்பில் முதல் இடத்தில் நாம் n2 n1 அடைய முடியாது ஏனெனில் இரண்டு நிலை அமைப்பு உள்ளது என்று நினைக்கிறேன் மேலும் நான் மேல் மட்டத்திற்கு பம்ப் செய்கிறேன் மேலும் நிறைய அணுக்கள் கீழே வருகின்றன எனவே உங்களுக்கு தெரிந்த n2 n1 என்ற ஒரு சூழ்நிலையை நான் அடைய முடியாது எனவே இரண்டு நிலை அமைப்பில் நான் அதை செய்ய முடியாது எனவே ஒருவர் இரண்டு நிலை அமைப்புகளுக்கு அப்பால் செல்ல முடியும் எனவே மூன்று அல்லது நான்கு நிலை அமைப்புக்குச் செல்லவும் எனவே ஒரு லேசரை வடிவமைப்பதில் நான் ஒழுங்காக பொருளை தேர்வு செய்ய வேண்டும் அதனால் இந்த நிலைகள் உள்ளன இப்போது நான் இவை என்ன வகையான பண்புகளை கொண்டுள்ளன என்று காட்ட போகிறேன் எனவே என்னிடம் ஒரு நிலை இரண்டாவது நிலை மற்றும் மூன்றாவது நிலை போன்ற மூன்று நிலை அமைப்பு இருப்பதாக வைத்துக் கொள்வோம் நான் என்ன செய்ய முடியும் முதல் மற்றும் மூன்றாவது நிலை இடையே இந்த அதிர்வெண் உடைய பிரகாசிக்கும் ஒளியை உந்தித் தள்ள முடியும் எனவே அந்த நிறைய அணுக்கள் இங்கே வருகின்றன அணுக்கள் மேல் மட்டத்தை அடைந்தவுடன் அவை மிக வேகமாக கீழே வரும் வகையில் இந்த அளவுகளைத் தேர்வு செய்யவும் இதன் பொருள் நிலை 3 இன் ஆயுட்காலம் நான் இப்போது நிலை 1 நிலை 2 நிலை 3 என்று சிதைவுக்கு எதிராக அவற்றிற்கு பெயரிடப் போகிறேன் மற்றும் நிலை 2 க்கு மிகவும் குறுகியது நான் மிகவும் குறுகியது என்று சொல்லும் சொல்லுக்கு அர்த்தம் இது மெதுவாக உள்ளது 2 லிருந்து 3 மெதுவாக உள்ளது அதாவது 2 முதல் 1 வரை அதன் ஆயுட் காலத்துடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவு இதன் விளைவாக என்ன நடக்கும் என்றால் மேல் மட்டத்திற்கு செல்லும் இந்த அணுக்கள் உடனடியாக இங்கே கீழே வருகின்றன எனவே அவைகள் இங்கே குறைந்து வரும் வடிவத்தை பெறுகின்றன நிறைய நிலைகள் உந்தித் தள்ளப்படுகின்றன மற்றும் அங்கே ஒரு n2 இருக்கும் மற்றும் n1 நான் n2 n1 என்ற ஒரு நிலையை அடைய முடியும் என்று இருக்கும் எனவே n2 n1 என்பது population inversion என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் வெப்ப வழக்கில் பொதுவாக நடக்கும் ஒன்றான population ஐ நீங்கள் invert செய்துள்ளீர்கள் மற்ற சாத்தியம் நான்கு நிலைகள் உங்களிடம் 1 2 3 4 ஆகியன உள்ளன மற்றும் நீங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டுமென்றால் 1 2 3 4 என லேபிள் செய்ய வேண்டும் இங்கே அணுக்களை உந்தித் தள்ள வேண்டும் மற்றும் இந்த வேகமான மாற்றத்தை குறைந்த மாற்றத்தில் வேகமாக செய்ய வேண்டும் மற்றும் இந்த மெதுவாக உள்ளது எனவே அணுக்கள் நிலை 4 ஐ அடைந்தவுடன் என்ன நடக்கப் போகிறது அவை இப்போது நிலை 3 க்கு வருகின்றன மெதுவாக அவைகள் கீழே வந்தவுடன் நிலை ஒன்றுக்கு கீழே வந்தவுடன் எனவே எண் n3 n2 விட அதிகமாக இருக்கும் என்ற ஒரு வாய்ப்பு உள்ளது எனவே இந்த மெதுவான நடவடிக்கை எங்கு நடந்தாலும் அந்த அளவுகளை நான் விளக்குகளை பெருக்க பயன்படுத்தக்கூடிய நிலைகளாக இருக்கும் எனவே ஒரு மூன்று நிலை அமைப்பில் இது வேகமாக உள்ளது மற்றும் இது லேசர் நடவடிக்கையாக இருக்க போகிறது எனவே லேசர் நிலை 2 மற்றும் நிலை 3 உடன் தொடர்புடைய அதிர்வெண்ணாக இருக்க போகிறது நான்கு நிலை அமைப்பில் இது வேகமாக உள்ளது எனவே இதுவும் நடுவிலுள்ள நிலை லேசர் ஆக இருக்கும் எனவே லேசர் அதிர்வெண்கள் ஆனது இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையே உள்ள தொடர்புடைய அதிர்வெண்ணாக இருக்க போகிறது எனவே இவ்வாறுதான் அணுத்தொகை ஏற்றம் population inversion அடையப்படுகிறது எனவே இப்போது நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு புதிய வார்த்தையான அணுத்தொகை ஏற்றம் மூன்று நிலை அல்லது நான்கு நிலை அமைப்பில் அடையக்கூடியது ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் இரண்டு நிலைகள் மட்டுமே உள்ள அமைப்பில் அடைய முடியாது நீங்கள் என்ன செய்தாலும் அதை அடைய முடியாது நீங்கள் அதை செய்தவுடன் என்னிடம் உள்ள இந்தக் குழியில் நான் அணுக்களின் population inversion ஐ செய்கிறேன் மற்றும் நான் இந்த population inversion ஐ அடைந்துவிட்டேன் என்றால் அதன் பொருள் நான் n2 n1ln√σL ஐ அடைந்தேன் என்பதாகும் அங்கு L என்பது நீளம் ஆகும் பின்னர் ஒளி முன்னும் பின்னுமாக செல்லும் போது அது பெருக்கப்படப் போகிறது மற்றும் வெளியே வரும் ஒளி பெருக்கப்பட்ட ஒளியாக இருக்கும் மற்றும் இவை சிறப்பு பண்புகளைக் கொண்டுள்ளன பண்புகள் என்ன எண் ஒன்றை அறிவியுங்கள் கண்ணாடிகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பதால் ஒளி எப்படி வெளியே வந்தாலும் அது highly directional மிகவும் ஒரே திசையாக ஆக இருக்கும் இது போன்ற எந்த ஒளியும் இழக்கப்படும் எனவே பண்பு எண் 1 மற்றும் இது லேசரின் வெளியே வரும் ஒளி லேசர் என்பதற்கு கதிர்வீச்சின் தூண்டப்பட்ட உமிழ்வின் மூலம் ஒளி பெருக்கம் என்று பொருள் எனவே ஒரு பண்பு இருக்க போகிறது அது highly directional ஆக இருக்கும் ஏன் ஏனெனில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லும் ஒளியை பெருக்குகிறீர்கள் எனவே அது highly directional ஆக இருக்க போகிறது மற்றும் அது அதன் பரவல் என்பது குறைந்தபட்ச சாத்தியம் அது விலகல் வரம்பால் அமைக்கப்படுகிறது எனவே டார்ச் லைட் போல பரவாது அது மிகக் குறைவாகவே பரவுகிறது மூன்று மற்றும் இது மிகவும் ஒத்திசைவானதாக இசைவு பெருக்கம் இருப்பதால் அதுவும் நடக்கிறது அதாவது அலை முகப்பில் வெவ்வேறு புள்ளிகளில் கட்டத்திற்கு இடையிலான உறவு இது இந்த சிறப்பு ஒத்திசைவு என்று அழைக்கப்படுகிறது மற்றும் தற்காலிக ஒத்திசைவு என்பது இது ஒரு நேரத்தில் கட்டம் மற்றும் மற்ற நேரத்தில் கட்டத்திற்கு இடையிலான உறவு ஆகும் அவை மிக மிக நிலையானவை இந்த மூன்று பண்புகளும் அதை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒளியாக ஆக்குகின்றன இந்த விலகல் வரம்பு என்ன என்பதை நான் குறிப்பிடுகிறேன் இது θλd மூலம் வழங்கப்படுகிறது இது ஒரு குறைந்தபட்ச வரம்பு அங்கு d என்பது துளை அளவு என்பது அலைநீளம் மற்றும் என்பது பரவல் கோணம் ஆகும் எனவே இது விலகலால் அமைக்கப்பட்ட குறைந்தபட்ச பரவல் ஆகும் மற்றும் லேசர் இதை பின்பற்றினால் அதாவது நான் ஒரு லேசர் கற்றையை அதன் விட்டம் d என்று எடுத்துக் கொண்டால் அது d வரிசையில் இது கோணம் மூலம் பரவும் அனைத்து மற்ற விளக்குகளும் மிகவும் பரவலாக இருக்கும் ஏனெனில் அவை ஒத்திசைவாக இல்லை எனவே இவைதான் லேசர்களின் சிறப்பு பண்புகள் ஆகும் எனவே தூண்டப்பட்ட உமிழ்வைப் பயன்படுத்தி இந்த விரிவுரையை முடிப்பதற்கு அணுத்தொகை ஏற்றம் உடைய ஒளியை ஒரு ஊடகம் மூலம் அதை கடந்து செல்லுவதன் மூலம் பெருக்கமுடியும் இரண்டு முக்கியமான அணுத்தொகை ஏற்றம் அடர்த்தி என்பது ln√σL ஆல் வழங்கப்படுகிறது அங்கு L என்பது குழியின் நீளம் ஆகும் மூன்று inversion ஆனது மூன்று அல்லது நான்கு நிலை அமைப்புகளில் அடையக்கூடியது ஆனால் இரண்டு நிலை அமைப்பில் அல்ல மற்றும் நான்கு இந்த பெருக்கத்துடன் வெளியே வரும் லேசர் மிகவும் திசையில் highly directional ஆக இருக்கும்சிறப்பு வாய்ந்த ஒளி ஆகும் லேசர் ஒரு ஒளி இது ஒரே திசையில் செல்லக்கூடியது ஒத்திசைவானது இது விலகல் வரம்பால் அமைக்கப்பட்ட குறைந்தபட்ச சாத்தியமான பரவலை உடையது நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்துவிட்டேன் அது ஒற்றை நிறம் அதாவது ஒரு அதிர்வெண் என்று அர்த்தம் அது சில பரவல் இருக்க போகிறது என்றாலும் அது கொண்டுள்ள அந்த அதிர்வெண் மாற்றம் அதிர்வெண் உடன் தொடர்புடையது ஆனால் மற்ற அனைத்து விளக்குகளையும் ஒப்பிடுகையில் இது மிகவும் ஒற்றை நிறமாக உள்ளது எனவே அதுதான் லேசர்களின் சிறப்பு பண்புகள் ஆகும் எனவே இத்துடன் நான் லேசர்களின் தொழில்நுட்ப பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் இந்த யோசனை around mid nineteen a tenthsல் முன்மொழியப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே 1915 1914 ஆனால் முதல் லேசர் மேஜர் மற்றும் லேசர் அது 1960ல் செய்யப்பட்டது எனவே தொழில்நுட்ப முன்னேற்றமானது யோசனை வந்த சுமார் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு காத்திருக்க வேண்டியிருந்தது அடுத்து நாம் அடுத்த வாரம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரை கட்டமைக்க தொடங்க போகிறோம் நான் அடுத்த வாரம் முதல் விரிவுரையில் தொடர்புடைய கொள்கையுடன் தொடங்க போகிறேன்